கடைசி வகுப்பில் மாநிலக் குறைத்தல் குறித்த விவாதத்துடன் முடித்தோம் வரிசை நீக்குதல் முறை எனப்படும் ஒரு முறையைப் பார்த்தோம் இன்றைய வகுப்பில் வேறு இரண்டு முறைகளைப் பார்ப்போம் ஒன்று உட்குறிப்பு அட்டவணை அடிப்படையிலான முறை என்றும் மற்றொன்று பகிர்வு முறை என்றும் அழைக்கப்படுகிறது எனவே கடைசி வகுப்பில் மீலி மாதிரியைப் பற்றி விவாதித்தோம் அந்த சிக்கல் அறிக்கையுடன் மட்டுமே நாங்கள் தொடருவோம் பின்னர் மூர் மாதிரி அடிப்படையிலான மாநிலக் குறைத்தல் சிக்கலைப் பார்ப்போம் இந்த இரண்டிற்கும் இடையிலான வேறுபாட்டைக் கருத்தில் கொள்வோம் எனவே உட்குறிப்பு அட்டவணை அடிப்படையிலான முறையில் உட்குறிப்பு அட்டவணை எனப்படும் ஒரு குறிப்பிட்ட அட்டவணை உள்ளது இந்த முறையில் சரி செய்யப்பட்டது எனவே நீங்கள் ஒரு பக்கத்தைக் காணக்கூடிய இந்த குறிப்பிட்ட அட்டவணை ஒரு பி சி டி ஈ சரி எனவே நாங்கள் அதே பிரச்சினையைத் தொடர்கிறோம் எனவே நாங்கள் பார்த்த சிக்கல் மற்றும் வரிசை நீக்குதல் முறையைப் பயன்படுத்தினோம் அதே பிரச்சனையும் சரி எனவே ஆறு மாநிலங்கள் ஒரு பி சி டி இ மற்றும் மறுபக்கம் பி சி டி இ எஃப் வலதுபுறம் உள்ளன எனவே இங்கே ஒன்று காணவில்லை ஒரு காணவில்லை மற்றொன்று f இங்கே சரியாக இல்லை மற்றும் சில அர்த்தத்தில் இது ஒரு அணியின் கீழ் மூலைவிட்டமாகும் அங்கு வரிசை மற்றும் நெடுவரிசை மாநிலங்களைக் குறிக்கும் எனவே இங்கே என்ன நடக்கிறது நீங்கள் பார்க்க முடிந்தால் எனவே அடிப்படையில் ஒரு b c d e மற்றும் f ok a b c d e f மற்றும் இதேபோல் இந்த பக்கம் ஒன்று a b c d e f a b c d e f எனவே இது மூலைவிட்ட உரிமை சரி எனவே இந்த மூலைவிட்டத்தை மட்டுமே நாங்கள் கருதுகிறோம் இந்த கூறுகள் எனவே இது என்பதால் இந்த உட்குறிப்பு அட்டவணையில் இவை குறுக்கு புள்ளிகள் இவை குறுக்கு புள்ளிகள் எனவே இந்த குறுக்கு புள்ளிகளில் இரண்டு மாநிலங்களுக்கிடையிலான சமநிலையை நாம் சோதிப்போம் இப்போது a மற்றும் a ஏற்கனவே சமமானவை அதை நாம் கருத்தில் கொள்ள தேவையில்லை b மற்றும் b ஏற்கனவே சமமானவை அதை நாம் கருத்தில் கொள்ள தேவையில்லை இது சமமாக இருந்தால் நீங்கள் b மற்றும் a ஐ சோதித்தாலும் இந்த மேல் மூலைவிட்டத்தால் இந்த உறுப்பு அனைத்தும் ஒரே மாதிரியானவை ஆமாம் தானே அவை சமமாக இல்லாவிட்டால் அதுவும் சமமாக இருக்காது அது நன்றாக இருக்கிறதா எனவே இங்கே ஒரு b c d e மற்றும் b c d e f இங்கு மூலைவிட்ட கூறுகள் அவை ஏற்கனவே ஒருவருக்கொருவர் சமமானவை அதே மாநிலங்கள் உள்ளன மற்றும் மேல் மூலைவிட்ட மற்றும் கீழ் மூலைவிட்டங்கள் ஒரே முக்கியத்துவத்தைக் கொண்டுள்ளன அதே தகவலைக் கொண்டுள்ளன எனவே நமக்குத் தேவையில்லை அவை தேவை எனவே அதனால்தான் இது சரி என்று தோன்றுகிறது ஏன் இது போல் தெரிகிறது எனவே இதுதான் காரணம் நல்லது அடுத்து நாம் என்ன செய்வது இப்போது ஒவ்வொரு குறுக்கு புள்ளியிலும் நாம் சமநிலைக்கான நிபந்தனையை எழுதுகிறோம் எனவே முதலில் மாநிலங்களை அடையாளம் காண்கிறோம் முதலில் அவற்றின் வெளியீடுகள் சமமாக இல்லாததால் சமமாக இருக்க முடியாத மாநிலங்களை அடையாளம் காண்கிறோம் சமநிலை உறவு எங்களுக்குத் தெரியும் எனவே வெளியீடுகள் சமமானவை அல்ல இவை வெளியீடுகள் என்பதை நீங்கள் காணலாம் அடுத்த மாநில பகுதி பின்னர் எடுப்போம் முதலில் நாம் வெளியீடுகளைப் பார்க்கிறோம் எனவே 0 0 0 0 0 0 0 1 0 0 0 1 எனவே d மற்றும் f d மற்றும் f அவை வெளியீடு 0 1 ஐக் கொண்டுள்ளன மீதமுள்ள வழக்குகள் 0 0 ஆகும் எனவே d மற்றும் a அவர்கள் எங்கே சந்திக்கிறார்கள் இது குறுக்கு புள்ளி வெளியீடுகள் வேறுபட்டவை என்பதால் அவை சமமாக இருக்க முடியாது எனவே d மற்றும் a நீங்கள் அந்த வெளியீட்டைக் கடக்கிறீர்கள் அவை சமமாக இருக்க முடியாது இதேபோல் d மற்றும் b ஆகியவை சமமாக இருக்க முடியாது ஏனெனில் வெளியீடுகள் பொருந்தவில்லை இதேபோல் d மற்றும் c ஆகியவை சமமான உரிமையாக இருக்க முடியாது d மற்றும் c ஆகியவை சமமாக இருக்க முடியாது அது நன்றாக இருக்கிறதா ஒரு மற்றும் எஃப் பற்றி என்ன f என்பது வெளியீடு 0 ஆக இருக்கும் மற்றொரு ஒன்றாகும் எனவே a மற்றும் f ஆகியவை சமமாக இருக்க முடியாது f மற்றும் b ஆகியவை சமமாக இருக்க முடியாது f மற்றும் c ஆகியவை சமமான உரிமையாக இருக்க முடியாது f மற்றும் e சமமாக இருக்க முடியாது f மற்றும் e ஆகியவை வெளியீடுகள் வேறுபட்டவை மற்றும் d மற்றும் e ஆகியவை சமமாக இருக்க முடியாது d மற்றும் e ஏனெனில் வெளியீடுகள் சமமானவை வெளியீடுகள் வேறுபட்டவை எனவே இதுதான் நாம் கண்டுபிடித்து கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் சரி அடுத்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது முடிந்ததும் மீதமுள்ள இடங்களுக்கு சமநிலைக்கு தேவையான நிபந்தனை என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே எடுத்துக்காட்டாக இது a மற்றும் b க்கான குறுக்கு புள்ளி எனவே a மற்றும் b சமமான வெளியீடுகள் பொருந்தும் எனவே வெளியீட்டில் எங்களுக்கு எந்தப் பிரச்சினையும் இல்லை இப்போது அடுத்த நிலை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறோம் எனவே a மற்றும் b ஆகியவை சமமானவை என்றால் இதை நாம் ஒப்பிடுகிறோம் எனவே x 0 க்கு சமம் அது a க்கு போகிறது இது c க்குப் போகிறது a மற்றும் c சமமான உரிமையாகவும் b மற்றும் d சமமாகவும் இருந்தால் a மற்றும் b ஐ சமமாகக் கருதலாம் அது சரிதானா இதேபோல் அ மற்றும் சி நீங்கள் a மற்றும் c ஐ ஒப்பிடும்போது எனவே நீங்கள் a மற்றும் c ஐ ஒப்பிடுகிறீர்கள் எனவே a மற்றும் e மற்றும் b மற்றும் f அவை சமமான உரிமையாக இருந்தால் a மற்றும் c ஆகியவை சமமாக இருக்கும் a மற்றும் e எனவே நீங்கள் a மற்றும் e ஐப் பார்க்கிறீர்கள் எனவே ஒரு சி மற்றும் பி டி அவை சமமாக இருந்தால் a c மற்றும் b d என்பது c மற்றும் b உடன் சமமாக இருந்தால் d உடன் சமமாக இருந்தால் a மற்றும் e சமமாக இருக்கலாம் நன்றாக இருக்கும் எனவே இதேபோல் b c c மற்றும் e ஆகியவை சமமாக இருந்தால் அவை சமமாக இருக்கும் c மற்றும் e ஆகியவை சமமானவை மற்றும் d மற்றும் f சமமானவை b மற்றும் d ஆகியவை சமமாக இருக்க முடியாது நாங்கள் ஏற்கனவே அதை கடந்துள்ளோம் இப்போது பி மற்றும் இ பற்றி என்ன b மற்றும் e இந்த குறுக்கு புள்ளியில் நாம் b மற்றும் e ஐ ஆராய்வோம் எனவே அது சி மற்றும் சி என்று நீங்கள் காண்கிறீர்கள் c மற்றும் c ஆகியவை சமமானவை எனவே முதல் நிபந்தனை ஒரு டிக் குறி வைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இது ஏற்கனவே சமமான உரிமை X க்கு அடுத்தது 1 க்கு சமம் என்றால் என்ன எனவே d மற்றும் d இது d மற்றும் d சரியானது என்பதைக் காண்கிறோம் எனவே அவை சமமானவை ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு சமமானதை உங்களுக்குத் தெரியப்படுத்தியுள்ளோம் எனவே நாங்கள் இருவரையும் டிக் ரைட் என்று வைக்கிறோம் அடுத்த நிலைக்கு அந்த நிலை சமநிலை ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளது இப்போது c மற்றும் e க்கு c மற்றும் e நாம் என்ன பார்க்கிறோம் e மற்றும் c என்பது c மற்றும் e சமமாக இருக்கும் மற்றும் f மற்றும் d f மற்றும் d ஆகியவை சமமாக இருக்க வேண்டும் ஆகவே கடைசி வகுப்பிலிருந்து வந்த முதல் விஷயம் நாங்கள் சொற்பிறப்பியல் மற்றும் அது மற்றும் டி மற்றும் எஃப் சமமாக இருக்க வேண்டும் என்பதையும் மற்ற வழக்கு d மற்றும் f ஐப் பற்றியும் நாம் காண்கிறோம் d மற்றும் f அவை சமமாக இருக்கும் b மற்றும் b ஆகியவை சமமானவை மற்றும் a மற்றும் a ஆகியவை சமமானவை என்றால் அவை நீங்கள்தான் நிச்சயமாக எனவே நாங்கள் டிக் வலதுபுறம் வைத்திருக்கிறோம் அதாவது இரண்டுமே ஏற்கனவே மாநில மாற்றம் வரைபடத்திலிருந்து அல்லது ஏற்கனவே நம்மிடம் உள்ள அட்டவணையில் இருந்து சமமானவை அது நன்றாக இருக்கிறதா எனவே இதை நாம் முதல் இரண்டு படிகளில் பெற்றுள்ளோம் சரி வெளியீட்டின் முதல் படி நாம் சமநிலையை சோதிக்கிறோம் இரண்டாவதாக நாங்கள் எழுதுகிறோம் மற்றும் சில நிகழ்வுகளை டிக் வைக்க முடிந்தது ஏனெனில் ஏற்கனவே சமநிலை சரியாக உள்ளது அடுத்து நாங்கள் உங்களிடம் செல்கிறோம் இரண்டாவது சொல்லலாம் இது செயல்பாட்டு முறை அடுத்த பாஸ் என்று உங்களுக்குத் தெரியும் முன்பு பாஸ் 1 பாஸ் 2 பின்னர் 3 ஐ கடந்து செல்லுங்கள் எனவே இதில் நாம் என்ன செய்கிறோம் எனவே முந்தைய படிகளில் பெறப்பட்ட உறவு குறுக்கு புள்ளிகளை மேலும் குறிக்க பயன்படுத்தப்படுகிறது எனவே முந்தைய படிகளில் நாம் ஏற்கனவே பார்த்தவற்றின் அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே பெற்றுள்ள எந்த உறவையும் அடிப்படையாகக் கொண்டு நீங்கள் அதிக உண்ணி அல்லது குறுக்கு வைப்பீர்கள் இப்போது a மற்றும் b ஒரு c மற்றும் b d க்கு சமமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் நீங்கள் சரியாகப் பார்த்ததற்கு சமமாக இருக்க வேண்டும் ஆனால் பி மற்றும் டி பி மற்றும் டி ஆகியவை சமமாக இருக்க முடியாது என்பதையும் பார்த்தோம் ஏனெனில் வெளியீடுகள் சமமாக இல்லை எனவே இது நான் இங்கே காட்டிய நீல வட்டம் எனவே இது b மற்றும் d சமமாக இருக்க முடியாது என்று கூறுகிறது எனவே b மற்றும் d ஆகியவை சமமாக இருக்க முடியாவிட்டால் இந்த b மற்றும் d இது சாத்தியமில்லை அவற்றுக்கு சமம் சாத்தியமில்லை எனவே a மற்றும் b ஆகியவை சமமாக இருக்க முடியாது A மற்றும் c சமமாக இருக்கக்கூடும் என்றாலும் x இன் மற்ற மதிப்பு 1 க்கு சமம் b மற்றும் d ஆகியவை சமமாக இருக்க வேண்டும் இதன் காரணமாக இது இல்லை எனவே a மற்றும் b சமமாக இருக்க முடியாது என்று ஒரு குறுக்கு அடையாளத்தை அங்கே வைக்கலாம் எனவே b மற்றும் d ஆகியவை இதை சரியாக பாதிக்கின்றன எனவே இதற்கு a மற்றும் e ஆகியவை சமமாக இருக்க முடியாது இதை நீங்கள் இங்கே பார்த்தீர்கள் எனவே இந்த விசேஷத்தை வைப்போம் இதுவும் சரி இப்போது a மற்றும் c சமமாக இருக்க e மற்றும் b f சமமாக இருக்க வேண்டும் இப்போது நாம் காணக்கூடிய பி மற்றும் எஃப் சமமாக இருக்க முடியாது வெவ்வேறு வண்ணத்துடன் நம்மை எளிதில் புரிந்துகொள்ள வைக்கும் எனவே அவை சமமானவை அல்ல என்பதால் a மற்றும் c ஆகியவை e க்கு சமமானதாக இருந்தாலும் சரி அல்லது சரி என்றாலும் கூட சமமாக இருக்க முடியாது அது நன்றாக இருக்கிறதா எனவே இந்த பகுதி சரி என்று புரிந்து கொண்டோம் இப்போது இந்த உரிமையின் காரணமாக d மற்றும் f ஏற்கனவே சமமாக இருப்பதைக் கண்டோம் d f இங்கே தோன்றும் இங்கே தோன்றும் எனவே இது ஏற்கனவே சரியானது இது ஏற்கனவே தேர்வுசெய்யப்பட்டுள்ளது எனவே ce சமமாகவும் சமமாகவும் இருந்தால் என்ன தேவை அவை சமமாக இருக்கும் அது நன்றாக இருக்கிறதா எனவே இப்போது நாம் அடுத்து என்ன செய்கிறோம் மேலும் குறுக்குவெட்டு மற்றும் அதிக உண்ணிகளைக் குறிக்கும் சாத்தியம் இருக்கும் வரை நீங்கள் தொடரலாம் என்பதை நாங்கள் மேலும் அறியலாம் ஆனால் இதற்குப் பிறகு இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுக்கு இங்கு மேலும் மறு செய்கை தேவையில்லை இல்லையெனில் நீங்கள் தொடர்ந்திருப்பீர்கள் ஒவ்வொரு பாஸிலும் உருவாகி வரும் உறவை சுரண்டுவதன் மூலம் இதுபோன்ற பாஸ்கள் எண்ணிக்கையுடன் முந்தைய படியிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் தொடர்ந்திருப்போம் நன்றாக இருக்கிறதா எனவே அதன் பிறகு நாம் என்ன செய்வது வலதுபுற நெடுவரிசையில் இருந்து நகர்த்துவதன் மூலம் இறுதி சமமான உறவை இப்போது பார்க்கிறோம் எனவே இங்கிருந்து இந்த நிலையை நாம் பெறுகிறோம் அது தேவைப்படுகிறது D இலிருந்து d மற்றும் f ஆகியவை சமமானவை என்பதைக் காண்கிறோம் எனவே அவற்றை ஒரு குறிப்பிட்ட பகிர்வில் ஒரு தொகுதிக்குள் வைக்கலாம் பின்னர் இங்கே c மற்றும் e ஆகியவை சமமானவை என்பதைக் காணலாம் c மற்றும் e ஆகியவை சமமானவை என்றால் எனவே இது ஒரு சமத்துவ உறவை ஏற்படுத்த முடியும் என்பதை நாங்கள் அறிவோம் ஏனென்றால் மாநிலங்களின் எண்ணிக்கையை குறைப்பதே எங்கள் நோக்கம் எனவே இதை நாம் சேர்க்கலாம் என்று எழுதலாம் எனவே e df c இப்போது e மற்றும் c நாம் அவற்றை ஒரு தொகுதியில் வைக்கலாம் எனவே அவை இரண்டு தனி மாநிலங்கள் அல்ல எனவே இது போன்ற ஒரு சமமான பகிர்வை நாம் கொண்டிருக்கலாம் எனவே நாம் b க்கு வருகிறோம் நாம் இங்கே என்ன பார்க்கிறோம் அதாவது b மற்றும் e ஆகியவை சமமானவை மற்றும் b மற்றும் c ஆகியவை சமமானவை எனவே b c e சமமான உரிமை எனவே அதுதான் இங்கே எழுதப்பட்டுள்ளது அது சரியா நான் இங்கே ஒரு படி தவறவிட்டேன் எனவே d இங்கே d மற்றும் f ஆகியவை சமமானவை என்பதைக் காணலாம் எனவே அது தவறவிட்டது எனவே அதையும் சேர்த்துக் கொள்கிறோம் எனவே e பின்னர் df பின்னர் இங்கே வருகிறது எனவே இங்கே நாம் d மற்றும் f ஐப் பெறுகிறோம் எனவே df ce மற்றும் bc df ce மற்றும் bc எனவே df bce அதுதான் இங்கே நாம் பெறுகிறோம் இறுதியாக நீங்கள் இதற்கு வரும்போது எந்தவொரு சமநிலையும் இல்லை என்பதை நாங்கள் காண்கிறோம் அவை இந்த நெடுவரிசையில் சரி எனவே ஒரு உள்ளது ஒரு தேவை எனவே ஒரு df மற்றும் bce எனவே இது நமக்கு கிடைக்கும் இறுதி பகிர்வு நன்றாக இருக்கிறதா வரிசை நீக்குதல் முறையின் மூலம் நாம் பெற்ற அதே விஷயம் அது இறுதிக் குறைப்பை எட்டினால் அது இருக்க வேண்டும் அதையே இங்கே நாம் காண்கிறோம் P அடுத்து பகிர்வு முறை எனப்படும் மற்றொரு முறையைப் பார்ப்போம் எனவே முந்தைய முறையில் ஆரம்பத்தில் அவை அனைத்தும் தனித்தனியாகக் கருதப்படுவதை நாங்கள் கண்டோம் பின்னர் அவற்றை சரி செய்ய குழுவாக முயற்சித்தோம் சமநிலை மற்றும் அனைத்தையும் அடிப்படையாகக் கொண்டு அவற்றைத் திரட்ட முயற்சித்தோம் எனவே பெரிய குழுக்கள் உருவாகுவது போல குழுக்கள் உருவாகியுள்ளன எனவே பகிர்வு முறையில் அது எதிர்மாறாகவே செய்கிறது எனவே ஆரம்பத்தில் அவர்கள் அனைவரும் ஒரு குழு ஒரு தொகுதி இந்த பகிர்வை முடிந்தவரை செய்வதன் மூலம் மேலும் பகிர்வு சாத்தியமில்லாதபோது நாங்கள் செயல்முறையை நிறுத்துகிறோம் எனவே அதே உதாரணத்தை நாம் சரியான முறையில் தொடர்கிறோம் எனவே சரி என்பதற்கு முன்பு நாங்கள் எடுத்த உதாரணம் இது வரிசை நீக்குதல் மற்றும் உட்குறிப்பு அட்டவணை முறை அதே எடுத்துக்காட்டு சரி எனவே இங்கே இந்த உரிமை போன்ற ஒரு அட்டவணை எங்களிடம் உள்ளது அங்கு நாங்கள் பகிர்வு செய்கிறோம் எனவே இங்கே பகிர்வுகள் P naught P0 P1 P2 P3 P4 etcetera சரி மற்றும் வெளியீடு அல்லது அடுத்த நிலை என குறிப்பிடப்பட்டுள்ளன அந்த சரி அடிப்படையில் இந்த தொகுதிகள் வரையறுக்கப்படுகின்றன எனவே சிறிது நேரம் கழித்து அதைப் பார்ப்போம் எனவே ஆரம்பத்தில் பகிர்வு இல்லை என்று நாங்கள் கருதுகிறோம் P0 அவை அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன a b c d e f அனைத்து மாநிலங்களும் ஆறு மாநிலங்கள் ஒரே தொகுதியில் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன நன்றாக இருக்கிறதா எனவே நாம் பார்க்கும் முதல் விஷயம் என்னவென்றால் வெளியீட்டிற்கு வெளியீடு எக்ஸ் 0 க்கும் எக்ஸ் எக்ஸ் 1 க்கும் சமம் எனவே மன்னிக்கவும் என்ன ஏனெனில் உள்ளீட்டு எக்ஸ் 0 க்கு சமம் மற்றும் எக்ஸ் 1 க்கு சமம் வெளியீடுகள் என்ன உட்குறிப்பு அட்டவணை மற்றும் எல்லாவற்றிற்கும் முன்னர் நாம் பார்த்த விதம் எனவே இங்கே நாம் செய்கிற அதே விஷயம் சரி ஆனால் வேறு வடிவத்தில் விளக்கக்காட்சி வேறுபட்டது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே எக்ஸ் சமம் உள்ளீட்டு எக்ஸ் 0 க்கு சமம் மற்றும் உள்ளீடு எக்ஸ் 1 க்கு சமம் எனவே நாம் அதை எழுதுகிறோம் எனவே இங்குள்ள எல்லா நிகழ்வுகளுக்கும் வெளியீடு 0 மற்றும் வெளியீடு d மற்றும் f க்கு 1 ஆகும் எனவே d மற்றும் f நீங்கள் பார்ப்பது நல்லது எனவே வெளியீடுகள் ஒரே மாதிரியாக இருக்கும் இடத்தின் அடிப்படையில் அவை ஒரு தொகுதியாக வைக்கப்படுகின்றன அதன்படி ஒரு பகிர்வு செய்யப்படும் வெளியீடுகளின் வேறுபாட்டின் அடிப்படையில் எனவே இங்கே தொகுதிகள் என்னவாக இருக்கும் a b c e எனவே அது ஒரு குறிப்பிட்ட தொகுதி மற்றும் d மற்றும் f ஆக இருக்கும் ஏனெனில் அவை 0 1 0 1 அவை வெளியீடுகள் ஒரே மாதிரியானவை எனவே அவை ஒரு தொகுதியாக இருக்கும் எனவே ஒரு பகிர்வு செய்யப்படும் நன்றாக இருக்கிறதா இந்த பகுதி புரிந்து கொள்ளப்பட்டதா எனவே முதல் படி உள்ளீட்டு X க்கான வெளியீட்டைப் பயன்படுத்துவது 0 க்கு சமம் மற்றும் உள்ளீடு X 1 க்கு சமம் நன்றாக இருக்கிறது எனவே நாங்கள் பி 1 இல் இருக்கிறோம் இப்போது அதற்குப் பிறகு முதல் படிக்குப் பிறகு அடுத்த நிலை என்ன என்பதை அடிப்படையாகக் கொண்டது எனவே X இன் அடுத்த நிலை 0 க்கு சமம் மற்றும் X 1 க்கு சமம் அதை சரி என்று எழுதுகிறோம் எனவே அடுத்த மாநிலங்கள் இந்த குறிப்பிட்ட அட்டவணையிலிருந்து வந்தவை இது ஒரு மற்றும் பி என்பதை நாம் காணலாம் b க்கு இது c மற்றும் d ஆகும் எனவே அந்த வழியில் நாம் முடிக்கிறோம் C க்கு இது e மற்றும் f e c மற்றும் d d b மற்றும் a f b மற்றும் a அது நன்றாக இருக்கிறதா இல்லையா எனவே அடுத்து ஆராய்வோம் அடுத்து ஒவ்வொரு உள்ளீட்டிற்கும் அடுத்த நிலை பி 1 வலது ஒற்றை தொகுதியில் இருக்கிறதா என்று ஆராய்வோம் எனவே ஒவ்வொரு உள்ளீட்டிற்கும் எக்ஸ் என்றால் 0 க்கு சமம் மற்றும் எக்ஸ் 1 க்கு சமம் எனவே எக்ஸ் 0 க்கு சமம் என்பது ஒரு உள்ளீடு எனவே இந்த குறிப்பிட்ட தொகுதிக்கு ஒரு சி இ சி எனவே அவை அனைத்தும் பி 1 சரி என்ற ஒரே தொகுதியில் உள்ளன எனவே பின்னர் எந்த பிரச்சினையும் இல்லை D f b மற்றும் b க்கு அவை இந்த தொகுதியிலும் முதல் தொகுதியிலும் உள்ளன பிரச்சினை இல்லை பிரச்சினை இல்லை எக்ஸ் 1 க்கு சமமாக இருப்பதால் பி சி இ டி எஃப் டி d f d என்பது அடுத்த தொகுதியின் ஒரு பகுதியாகும் ஆனால் அது b ஆகும் b என்பது முதல் தொகுதியின் ஒரு பகுதியாகும் எனவே அவை வேறுபட்டவை எனவே அடுத்த மாநிலத்தைப் பொறுத்தவரை அவை ஒரே தொகுதியைச் சேர்ந்தவையா இல்லையா என்பது ஒற்றைப்படை எனவே d f d சரி அவை அனைத்தும் இரண்டாவது தொகுதியின் ஒரு பகுதியாகும் ஆனால் இது இல்லை எனவே b c e X க்கான இந்த மூன்று மாநிலங்களும் 0 க்கு சமம் மற்றும் X 1 வெளியீடுகளுக்கு சமம் ஒரு ஒற்றை தொகுதி இது முதல் தொகுதியாகும் இது இரண்டாவது தொகுதி ஆனால் இது முதல் தொகுதி இது முதல் தொகுதி ஆகும் இது ஒரு பி சி இ தொகுதி மற்றும் டி எஃப் க்கு இது பி பி என்று நாம் காண்கிறோம் இது ஒரு எனவே அடிப்படையில் அவர்கள் ஒரே தொகுதியில் சரி எனவே அவர்களுக்கு இடையே எந்த மோதலும் இல்லை எனவே அத்தகைய சூழ்நிலையில் நாம் என்ன செய்வது நாம் ஒரு பகிர்வை வைக்கிறோம் ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட பி அதே தொகுதியில் இரண்டாவது தொகுதியாக இல்லாததால் பி சி இ என்பதிலிருந்து வேறுபட்டது இது என்ன பி சி இ இது டி எஃப் டி சரி என்று கூறுகிறது எனவே நாங்கள் என்ன செய்வது நாம் ஒரு பகிர்வை a b c e மற்றும் d f வலது மற்றும் ஒரு b c d e f c d b a b a right உடன் பொருத்துகிறோம் எனவே இவை தொடர்புடைய வெளியீடுகள் மன்னிக்கவும் அடுத்த மாநிலங்கள் இப்போது நிலைமை மாறுமா என்று ஒரு புதிய பகிர்வு உருவாக்கப்பட்டுள்ளதா என்பதை மேலும் ஆராய்வோம் எனவே இது ஒரு மற்றும் பி எனவே ஒரு ஒற்றை உறுப்பினர் மட்டுமே எனவே பகிர்வு போன்ற எதுவும் சாத்தியமில்லை எனவே b c e நாம் X என்று பார்ப்பது 0 c e c க்கு சமம் எனவே இது ஒரு தொகுதியில் இங்கே முடிந்துவிட்டது மற்றும் எக்ஸ் 1 க்கு சமம் d f d இது இரண்டாவது தொகுதியில் உள்ளது எனவே எந்த மோதலும் இல்லை அனைவரும் ஒரே மாதிரியானவர்கள் P எனவே நீங்கள் மீலி மாதிரி உதாரணத்தைக் கண்டீர்கள் இப்போது நாம் ஒரு மூர் மாதிரி எடுத்துக்காட்டுடன் முடிவடையும் சரி எனவே இது வேறுபட்டது இது எப்படி வேலை செய்கிறது என்பதைப் பார்ப்போம் இந்த அட்டவணை சரியானது எனவே தற்போதைய நிலை அடுத்த நிலை மற்றும் உறவு இப்போது மூர் மாதிரியில் எக்ஸ் இரண்டு வெவ்வேறு வெளியீடுகள் இருக்காது 0 மற்றும் எக்ஸ் 1 க்கு சமம் ஆமாம் தானே எனவே தற்போதைய நிலையின் அடிப்படையில் ஒரே ஒரு வெளியீடு மட்டுமே இருக்கும் இது தெளிவாக இருக்கிறதா மூர் மாதிரி வெளியீடு மாநில உரிமையிலிருந்து மட்டுமே உருவாக்கப்படுகிறது தற்போதைய நிலை மற்றும் தற்போதைய உள்ளீட்டிலிருந்து மீலி மாதிரி எனவே உள்ளீட்டில் உள்ள வேறுபாடு காரணமாக எக்ஸ் 0 க்கு சமம் அல்லது எக்ஸ் 1 க்கு சமம் வெளியீடு 0 அல்லது 1 ஆக இருக்கலாம் எனவே அதன்படி வெளியீட்டு நிலையில் இதுபோன்ற இரண்டு நெடுவரிசைகள் இருந்தன இங்கே ஒரு நெடுவரிசை மட்டுமே இருக்கும் அது நன்றாக இருக்கிறதா எனவே அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் சரி இவை தொடர்புடைய மாநிலங்கள் b e a f ஒன்று இதற்கு உதாரணம் f c b c f e c a தொடர்புடைய ஆறு மாநிலங்கள் மற்றும் வெளியீடுகள் 1 1 0 1 0 0 ஒரு எடுத்துக்காட்டு சரி எனவே இது வித்தியாசம் என்பதால் முதல் படி நிச்சயமாக வெளியீட்டைப் பயன்படுத்தி வேறுபாடாக இருக்கும் இப்போது வித்தியாசம் என்னவென்றால் மீலி மாதிரியுடன் இதற்கு முன்னர் இதுபோன்ற இரண்டு வரிசைகள் இருந்தன எக்ஸ் 0 வரிசைக்கு சமம் மற்றும் எக்ஸ் இரண்டு வரிசை வெளியீட்டிற்கு 1 வரிசைக்கு சமம் இது இங்கே இல்லை ஒரே ஒரு தொகுப்பு ஒரு வரிசை சரியாக இருக்கும் அதிலிருந்து ஒரு குழு அல்லது மற்ற குழு அவை வேறுபட்ட வெளியீடுகளைக் கொண்டிருக்கின்றனவா இல்லையா என்பதை நாம் வேறுபடுத்துவோம் இல்லையெனில் திரு படிகள் ஒரே மாதிரியாக இருக்கும் வெளியீட்டிற்கான ஒரே விஷயம் முதல் தொகுதியில் ஒரு வரிசை மட்டுமே உள்ளது பி 1 இலிருந்து பி 1 ஐப் பெறும்போது பி 0 மீலி மாதிரியைப் போலல்லாமல் மீதமுள்ள படிகள் ஒத்தவை ஏனென்றால் மீதமுள்ள மாநிலங்கள் அடுத்த மாநிலத்தை மட்டுமே சார்ந்துள்ளது அடுத்த நிலை எக்ஸ் சார்ந்தது 0 க்கு சமம் எக்ஸ் 1 க்கு சமம் இது ஒரு மாநிலத்திற்கு அல்லது மற்ற வலதுபுறம் செல்கிறது எனவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இதுபோன்ற இரண்டு வரிசைகள் இருக்கும் எனவே இந்த எடுத்துக்காட்டில் ஒரு b c d e f உடன் தொடங்குவதற்கு அவை அனைத்தும் ஒரே தொகுதியில் உள்ளன எனவே இது ஒரு விஷயம் ஒரு பி மற்றும் டி சரியானது அவை ஒரு தொகுதியிலும் சி இ எஃப் மற்றொரு தொகுதியிலும் இருக்கும் நாங்கள் செய்த முதல் ஸ்டெப் இது நன்றாக இருக்கிறதா அடுத்த நிலை அடுத்த படி இப்போது நீங்கள் எக்ஸ் பார்க்கிறீர்கள் 0 க்கு சமம் மற்றும் எக்ஸ் 1 அடுத்த மாநிலங்களுக்கு சமம் எனவே இந்த அட்டவணையில் இருந்து ஒரு இறக்குமதி செய்கிறோம் b e a f d b c c என்பது f c e f f மற்றும் f என்பது c a ok அவர்கள் ஒரே தொகுதியில் இருக்கிறார்களா அல்லது வேறு தொகுதியில் இருக்கிறார்களா என்பதை அடுத்தது கூறுகிறது எனவே முதல் சந்தர்ப்பத்தில் இந்த குறிப்பிட்ட தொகுதியை நாம் காண்கிறோம் X இன் அடுத்த நிலை 0 க்கு சமம் b a b வலது மற்றும் b a b வலது எனவே அவை அனைத்தும் முதல் தொகுதிக்கு சொந்தமானவை அடுத்தது எக்ஸ் 1 க்கு சமம் இது e f c ஆகும் அவை அனைத்தும் ஒரே மாதிரியானவை இந்த தொகுதி எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் பகிர்வு தேவையில்லை சரி இப்போது இதைப் பற்றி என்ன c e f இந்த குறிப்பிட்ட தொகுதி f f c f f c அவர்கள் அனைவரும் இந்த தொகுதிக்கு சொந்தமானவர்கள் அதேசமயம் c e a c e இந்த தொகுதிக்கு சொந்தமானது ஆனால் ஒரு மற்ற தொகுதிக்கு சொந்தமானது எனவே இது ஒற்றைப்படை மற்றும் இந்த அடுத்த நிலை வேறுபட்டது எனவே நாம் ஒரு பகிர்வை உருவாக்க வேண்டும் எனவே நீங்கள் இங்கே காணும் பகிர்வு இதுதான் f c a பிரிக்கப்பட்ட ஒரு எனவே அடுத்து நாம் என்ன செய்வோம் மீண்டும் இந்த பகிர்வின் காரணமாக மேலும் பகிர்வு தேவை என்று உங்களுக்குத் தெரியுமா முந்தைய தொகுதியின் சில நிலை மாறிவிட்டதா இல்லையா என்பதை நாங்கள் ஆராய்வோம் எனவே நாங்கள் செய்வோம் எனவே இது ஒரு பி டி எனவே இது ஒரு பி மீண்டும் இப்போது இரண்டு பகிர்வுகள் இருப்பதால் ஆராய்வோம் அதாவது மூன்று தொகுதிகள் முன்பு ஒரு பகிர்வு உள்ளன 2 தொகுதிகள் உள்ளன எனவே இது b a b எனவே b a b அவர்கள் அனைவரும் இந்த தொகுதிக்கு சொந்தமானவர்கள் அடுத்தது e f c e மற்றும் c இந்த தொகுதிக்கு சொந்தமானது f மற்றொரு தொகுதி வலதிற்கு சொந்தமானது எனவே இது ஒற்றைப்படை இப்போது c e க்கு f f இந்த தொகுதிக்கு சொந்தமானது c e இந்த தொகுதிக்கு சொந்தமானது எனவே எந்த மோதலும் இல்லை சரி எனவே இந்த b ஐ a மற்றும் d இலிருந்து பிரிக்க வேண்டும் மற்றும் ஒரு பகிர்வு தேவை என்பதை நாம் ஆராய்வது மட்டுமே எனவே a மற்றும் d ஆகியவை உள்ளன மற்றும் b இங்கேயே வைக்கப்படுகிறது மேலும் ஆராய்வோம் எக்ஸ் 0 க்கு சமம் அது ஒரு தொகுதிக்கு சொந்தமானது e c ஒரு தொகுதிக்கு மட்டுமே சொந்தமானது எந்த பிரச்சினையும் இல்லை அல்லது அது ஒரு உறுப்பினர் மட்டுமே எனவே அத்தகைய பகிர்வு சாத்தியமில்லை c மற்றும் e f f இந்த தொகுதி c e அதே தொகுதி எனவே மேலும் பகிர்வு சாத்தியமில்லை என்பதைக் காண்கிறோம் எனவே உங்கள் பி 4 ஒரு பி பி சி இ எஃப் போன்றது எனவே இது இங்கே நின்றுவிடுகிறது இது சமமானதாக இருக்கும் எனவே இதுபோன்ற நான்கு மாநிலங்கள் 6 இலிருந்து இருக்கும் நாங்கள் 4 வலதிற்கு வந்துள்ளோம் எனவே அதை உணர எங்களுக்கு 2 ஃபிளிப் ஃப்ளாப்புகள் தேவை முன்னதாக நாங்கள் அதைக் குறைக்காவிட்டால் 3 ஃபிளிப் ஃப்ளாப்புகள் தேவைப்பட்டிருக்கும் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சிக்கலானது அதிகமாக இருந்திருக்கும் அது நன்றாக இருக்கிறதா எனவே இது மூர் மற்றும் மீலி மாடலுக்கும் மற்ற நிகழ்வுகளுக்கும் உள்ள வித்தியாசம் மற்ற முறைகளும் ஒரே விஷயம் முதல் வெளியீட்டு நிலை வெளியீடு கருதப்படும் போது முதல் நிலை வேறுபட்டதாக இருக்கலாம் P எனவே இதன் மூலம் நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம் குறுக்கு புள்ளியில் உள்ள உட்குறிப்பு அட்டவணை முறைக்கு இரண்டு வெட்டும் நிலைகளுக்கு இடையிலான சமநிலை சோதிக்கப்படுகிறது அதில் மாநிலங்கள் முதலில் அடையாளம் காணப்படுகின்றன அவற்றின் வெளியீடு பொருந்தாததால் சமமாக இருக்க முடியாது அதன்பிறகு முந்தைய படிகளில் உள்ள உறவுகள் மீண்டும் பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் குறைக்கப்பட்ட மாநிலங்களை வழங்க இறுதி பகிர்வு பெறப்படுகிறது பகிர்வு முறையில் ஆரம்பத்தில் அவை அனைத்தையும் ஒன்றாக இணைத்து ஆரம்பிக்கிறோம் பகிர்வு காரணமாக உருவாகும் தொகுதிகளுக்கு வெளியீடு ஒரே மாதிரியாக இருப்பதாக முதல் பகிர்வு கருதுகிறது மற்றும் அடுத்தடுத்த பகிர்வு அடுத்த நிலையை சரி என்று கருதுகிறது அவை முந்தைய பகிர்வின் ஒற்றை தொகுதியில் படுத்திருந்தாலோ இல்லையோ சரி மேலும் பகிர்வு சாத்தியமில்லை வரை இது தொடர்கிறது மூர் மாடலுக்கும் மீலி மாடலுக்கும் உள்ள வேறுபாடு வெளியீடு கருதப்படும் முதல் கட்டத்தில் உள்ளது மூர் மாதிரி வெளியீடு தற்போதைய நிலையிலிருந்து மட்டுமே எனவே எக்ஸ் பற்றிய குறிப்பு உள்ளீட்டுக்கு சமம் இல்லை நினைவில் கொள்ளுங்கள் நாம் முடிவுக்கு வருவதற்கு முன்பு இன்னும் ஒரு புள்ளி எனவே ஒரே ஒரு உள்ளீட்டை மட்டுமே நாங்கள் கருதினோம் இரண்டு உள்ளீடுகள் சொல்லப்பட்டிருந்தால் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 எனவே 0 0 0 1 1 0 மற்றும் 1 1 ஆகிய 4 வரிசைகள் இருக்கும் அதன்படி அடுத்த மாநிலங்களின் மதிப்பு மற்றும் அவை சரி என்று கருதப்பட வேண்டிய விஷயங்கள் எனவே உள்ளீடுகளின் எண்ணிக்கை இன்னும் சரியாக இருந்தால் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் இது எனவே இதன் மூலம் 10 வது வாரம் நிறைவடைகிறோம்